எனவே எங்கள் விவாதத்தைத் தொடரலாம் எனவே எங்கள் கடைசி சொற்பொழிவில் லீயின் வழிமுறையைப் பற்றி விவாதித்தோம் என்பதை நினைவில் கொள்க எனவே லீயின் வழிமுறையின் 3 படிகள் அல்லது 3 கட்டங்களின் போது நாம் எவ்வாறு கலங்களை நிரப்புகிறோம் பாதையை எவ்வாறு திரும்பப் பெறுகிறோம் மார்க் செல்களை எவ்வாறு அழிக்கிறோம் அதே போல் 2 பிற புள்ளிகல் சேர லீயின் வழிமுறையில் எதிர்கால ஓட்டங்களுக்கு ஒரு தடையாக பாதையை குறிக்கிறோம் எனவே இந்த அணுகுமுறைகளில் சிறிது வெளியிடம் சிக்கலை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் இந்த விரிவுரையைத் தொடங்குவோம் எனவே லீயின் வழிமுறை நீங்கள் நினைவு கூர்ந்தால் எங்கள் பாதையைத் திரும்பப் பெறும் ஒரு சிக்கலைப் பார்த்தோம் இப்போது இந்த வரைபடத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்கும் ஒரு விஷயம் ஒரு மூலையில் எனக்கு ஒரு ஆதாரம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இங்கே என் இலக்கு மற்ற மூலையாகும் எனவே பாதையின் நீளம் என்னவாக இருக்கும் என்றால் M வரிசைகள் மற்றும் N நெடுவரிசைகளின் எண்ணிக்கை இருந்தால் சொல்லலாம் எனவே நீங்கள் இது போன்ற ஒரு பாதையை பின்பற்ற வேண்டும் வளைவுகள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் பெயரிட வேண்டிய மொத்த கலங்களின் எண்ணிக்கை M N 1 ஆக இருக்கும் இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 மற்றும் 12 எனவே இது 6 7−1 M N 1 ஆக இருக்கும் இது S மற்றும் T இடையே எந்த ஜோடிகள் ஒரு பாதையின் அதிகபட்ச நீளமாக இருக்கும் அது மிக மோசமான நிலை எனவே நினைவகத் தேவையை கணக்கிடுவோம் எனவே நாம் என்ன சொல்கிறோம் என்றால் ஒவ்வொரு கலத்திற்கும் 1 மற்றும் L க்கு இடையில் ஒரு எண்ணை சேமிக்க வேண்டும் அங்கு L சாத்தியமான அதிகபட்ச பாதை நீளத்தைக் குறிக்கிறது எனவே நான் ஒரு M X N கட்டம் என்று சொன்னேன் அதை மீண்டும் காண்பிக்கிறேன் எனக்கு 2 பரிமாண கட்டம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் M வரிசைகள் மற்றும் N நெடுவரிசைகளின் எண்ணிக்கை எனது மூலமானது ஒரு மூலையிலும் இலக்கு மற்றொரு மூலையிலும் அமைந்திருந்தால் இந்த நீண்ட பாதையின் நீளம் இப்படி இருக்கும் இந்த நீளம் நான் M N 1 என்று கூறியதற்கு சமமாக இருக்கும் அதாவது இந்த கலங்களை நாம் லேபிளிடுவதால் இந்த M N 1 நான் பயன்படுத்த வேண்டிய அதிகபட்ச லேபிளைக் குறிக்கும் எண்ணைப் பொறுத்தவரை இது 1 2 3 4 5 இது அதிகபட்ச எண்ணிக்கை M N 1 ஆக இருக்கக்கூடும் இது M X N சிக்கலுக்கு N கட்டம் சரியானது அல்ல எனவே M N 1 பல எண்களை நான் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்பது வெற்று செல்களைக் குறிக்கும் ஒரு தனித்துவமான பிட் கலவையையும் தடைகளை குறிக்கும் மற்றொரு பிட் கலவையையும் குறிக்கும் எனவே மொத்தம் L பிளஸ் 2 பல வேறுபட்ட விஷயங்களை வேறுபடுத்த வேண்டும் இப்போது பைனரி அமைப்பில் L பிளஸ் 2 தனித்துவமான விஷயங்கள் இருந்தால் நீங்கள் வேறுபடுத்திப் பார்க்க வேண்டும் அதை பைனரியில் பிரதிநிதித்துவப்படுத்த விரும்பினால் உங்களுக்கு log2L சீல் தேவை பல பிட்கள் எனவே ஒவ்வொரு கலத்தின் நிலையையும் குறிக்க உங்களுக்கு பல பிட்கள் தேவை ஒவ்வொரு கலத்தின் நிலையும் காலியாக இருக்கலாம் அல்லது அது ஒரு தடையாக இருக்கலாம் அல்லது இது 1 மற்றும் இந்த அதிகபட்ச L இடையே எண்ணப்பட்ட ஒரு லேபிளாக இருக்கலாம் சீல் என்றால் என்ன உச்சவரம்பு மிகச்சிறிய எண் அல்லது சிறிய முழு எண் அல்லது அதற்கு மேற்பட்ட அல்லது சமமானதாகும் ⌈log2L2⌉ வழிமுறையைப் போலவே ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் L 3 க்கு சமம் L 2 க்கு சமம் இந்த மதிப்பு L 2 5 ஆக இருக்கும் log25 என்றால் log24 என்றால் 2 log25 என்றால் 2 புள்ளி ஏதோ ஒன்று இது 2 புள்ளி ஏதோ ஒன்றாக இருக்கும் எனவே இதை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் இந்த மிகச்சிறிய முழு எண் 3 ஆக இருக்கும் எனவே இந்த எண் 2 புள்ளியின் இந்த உச்சவரம்பு 3 ஆக இருக்கும் ஆனால் இந்த எண் சரியாக 4 என்றால் அது L 2 க்கு சமம் ஆக இருக்கும் சரியாக 2 ஏனெனில் 2 என்பது ஒரு முழு எண் மற்றும் 2 ஐ அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் எண் 2 தானே எனவே நாம் 2 15 என்று சொன்னால் 2 15 அதன் மேல் வரம்பு 3 ஆக மாறும் என்று சொல்லலாம் எனவே லீயின் வழிமுறையில் உள்ள ஒவ்வொரு கலத்திற்கும் இந்த வகையான எண்ணைக் கொண்ட நினைவகத் தேவை இதுவாகும் இப்போது சில மாதிரி கட்ட அளவுகளை விரைவாகப் பார்ப்போம் எனவே 2000 க்குள் 2000 கட்டம் உள்ளது B உண்மையில் இந்த L எண்ணைக் குறிக்கிறது L மற்றும் B ஒரே MN 1 எனவே MN இந்த 12 இந்த 12 பிட் எண்ணிக்கை இந்த மன்னிக்கவும் இந்த L2 இதை நாம் B என்று அழைக்கிறோம் இப்போது அது M N 1 M N 1 2 இது M N 1 ஆக மாறுகிறது எனவே M 2000 N 2000 2000 2000 1 என்பது 4001 எனவே நான் இந்த உச்சவரம்பைக் காட்டவில்லை உச்சவரம்பு உள்ளது இதன் உச்சவரம்பை எடுத்துக் கொண்டால் உங்களுக்கு 12 கிடைக்கும் 212 4096 என்பதால் அதை விட குறைவாக உள்ளது எனவே தேவையான நினைவகம் பல கலங்களாக இருக்கும் ஒவ்வொரு கலமும் 12 பிட்கள் கொண்டதாக இருக்கும் இதை பைட்டுகளாக மாற்றினால் இது 6 மெகாபைட் ஆகும் 3000 x 3000 கட்டத்திற்கு B 3000 3000 1 அதற்க்கு log 13 213 என்பது 8196 92 எனவே தேவையான நினைவகம் 3000 ஆல் 3000 13 பெருக்கப்பட்டதாக இருக்கும் இது 14 6 மெகாபைட் ஆகும் 4000 க்கு 4000 கட்டத்திற்கு செல்லுங்கள் உங்கள் நினைவகம் B 13 ஆக இருக்கும் தேவையான நினைவகம் 26 மெகாபைட் ஆகும் இந்த பெயரளவு அளவுகளின் கலங்களுக்கு கூட மெமரி தேவை மெகாபைட் வரிசையில் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆனால் நீங்கள் பல்வேறு கட்டங்களின் வகையான நடைமுறை கட்ட அளவுகளைப் பார்த்தால் அது உங்களிடம் மில்லியன் மில்லியனாக இருக்கலாம் அதற்கு அருகில் எனவே இந்த எண்ணிக்கை மிகப் பெரியதாக இருக்கும் நினைவக தேவை மிகப்பெரியதாக இருக்கும் எனவே லீயின் வழிமுறையின் சேமிப்பக தேவையை நீங்கள் எவ்வாறு குறைக்க முடியும் என்பதை இப்போது காண்கிறோம் எனவே சில மேம்பாடுகள் 1 3 4 5 என்ற எண்ணும் திட்டத்தைப் பயன்படுத்துவதன் பின்னணியில் உள்ள அடிப்படை யோசனையை உங்களுக்கு விளக்க முயற்சிக்கிறேன் லீயின் வழிமுறையில் நீங்கள் பார்க்கிறீர்கள் நாம் தொடர்ச்சியாக இதுபோன்று கலங்களை எண்ணுகிறோம் எனவே நீங்கள் இங்கே உறுதிப்படுத்தும் 2 விஷயங்கள் உள்ளன தற்போதைய மற்றும் அடுத்த கலங்கள் வெவ்வேறு நிலைகளைக் கொண்டிருப்பதை நீங்கள் உறுதி செய்கிறீர்கள் இரண்டாவதாக ஒவ்வொரு நிலைக்கும் நான் 7 இல் இருக்கிறேன் என்று சொல்லலாம் எனவே அதற்கு முன்னால் இருக்கும் செல் 6 ஐ விட ஒரு குறைவாக இருக்கும் எனவே தற்போது மற்றும் முந்தைய செல்கள் அவற்றில் இயல்புநிலை நிலைகளைக் கொண்டுள்ளன ஆனால் ஒன்று உண்மை உங்களிடம் ஒரு குறிப்பிட்ட தற்போதைய செல் உள்ளது அதை P என்று அழைப்போம் அடுத்த செல் அதை N என்று அழைப்போம் முந்தைய செல் அதை R என்று அழைப்போம் அவை அனைத்தும் அவை தனித்துவமான முறையில் பெயரிடப்பட்டுள்ளன P 7 ஆக இருந்தால் இங்கு நான் P 7 எடுத்தேன் பின்னர் உங்கள் N 8 ஆகவும் R 6 ஆகவும் இருக்கும் எனவே லீயின் வழிமுறையின் ஒரு கட்டத்தை நீங்கள் மேற்கொள்ளும்போது அடுத்த நிலை எதைப் பயன்படுத்த வேண்டும் என்பது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் எப்போது 7 இலிருந்து திரும்பப் பெறுகிறீர்கள் இது ஒரு குறைவான 6 ஐக் கொண்ட கலத்தைத் தேடுகிறீர்கள் எனவே நீங்கள் எந்த திசையில் வலதுபுறம் செல்ல வேண்டும் என்பது உங்களுக்குத் தெரியும் இந்த 1 2 3 4 5 உடன் இது மிக முக்கியமான பண்புகளில் ஒன்றாகும் இந்த வரிசை உள்ளது இப்போது நாம் இங்கு பேசும் முதல் மாற்று அது நன்றாக இருக்கிறது அதற்கு பதிலாக 1 2 3 4 5 6 இதுபோன்ற 1 2 3 மீண்டும் 1 2 3 மீண்டும் 1 2 3 போன்ற எண்ணைத் திட்டத்தைப் பயன்படுத்துகிறோம் என்று சொல்லலாம் இந்த வரிசையை நாம் கலங்களின் எண்ணிக்கையில் செல்கிறோம் இங்கே நீங்கள் சில பண்புகளைப் பார்க்கிறீர்கள் நீங்கள் எந்த தன்னிச்சையான எண்ணையும் எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த 2 க்கு அடுத்த லேபிள் 3 முந்தைய லேபிள் 1 ஆகும் அவை அனைத்தும் இங்கே இருந்ததைப் போலவே வேறுபடுகின்றன வேறு எதையும் எடுத்துக் கொள்ளுங்கள் 3 ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் முந்தைய நிலை 2 மற்றும் அடுத்த நிலை மீண்டும் 1 ஆக இருக்கும் இவை அனைத்தும் வேறுபட்டவை எனவே 1 2 3 4 5 6 ஐப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக 1 2 3 1 2 3 என்ற எண்ணும் திட்டத்தைப் பயன்படுத்தலாம் 1 2 3 ஏனென்றால் முந்தைய வழக்கில் நான் அதிகபட்சமாக L வரை சென்று கொண்டிருந்தேன் ஆனால் இங்கே நான் ஒரு N 3 வரை செல்ல முடியும் அதை விட அதிகமாக இல்லை எனவே நான் அதிகபட்சம் 3 க்குச் சென்றால் ஒரு கலத்திற்கு எனது பிட்கள் 3 பிளஸ் 2 க்கு மட்டுமே பூட்டப்படும் எல் பிளஸ் 2 அல்ல 3 பிளஸ் 2 க்கு பூட்டப்படும் என்பது ஒரு கலத்திற்கு 3 3 பிட்கள் மட்டுமே எனவே முந்தைய கணக்கீட்டை இங்கே பார்த்தால் இங்கே நாம் 12 அல்லது 13 அல்லது 13 ஆல் பெருக்கப்படுகிறோம் ஆனால் இந்த புதிய எண்ணும் திட்டத்தில் நாம் அதை 3 ஆல் மட்டுமே பெருக்க வேண்டும் எனவே இது வெறும் 1 5 மெகாபைட் ஆக மாறும் நாம் பேசக்கூடிய ஒரு திறமையான திட்டம் உள்ளது மற்றொன்றைப் பார்ப்போம் எனவே இங்கே நான் 1 2 3 1 2 3 க்குள் கூட செல்லவில்லை என்று சொல்கிறேன் நாங்கள் 2 நிலைகளை மட்டுமே பயன்படுத்துகிறோம் இந்த வரிசையை நாங்கள் பின்பற்றுகிறோம் 0 பின்னர் மற்றொரு 0 பின்னர் 1 பின்னர் மற்றொரு 1 பின்னர் ஒரு 0 மற்றொரு 0 1 பின்னர் மற்றொரு 1 மற்றும் பல இது நீங்கள் செல்லும் வரிசை இப்போது நீங்கள் பூஜ்ஜியங்களையும் ஒன்றையும் இரண்டு வெவ்வேறு வண்ணங்களைப் பயன்படுத்துகிறோம் ஒரு சிவப்பு 0 என்றால் இது வரிசையில் இரண்டாவது 0 ஆகும் இது தொடர்ச்சியான 2 0 இல் இது இரண்டாவது 0 சிவப்பு 1 என்றால் இது இரண்டாவது 1 அதாவது நீல 0 என்றால் இது முதல் 0 என்றும் நீல 1 என்றால் இது முதல் 1 என்றும் மன்னிக்கவும் முதல் 1 என்றும் பொருள் எனவே 2 பூஜ்ஜியங்களுக்கும் 2 க்கும் இடையில் அவை முதல் 0 அல்லது முதல் 1 என்பதை வேறுபடுத்திப் பார்க்க முடியும் அதை நான் கண்காணிக்க முடியும் நான் எண்ணைச் செய்யும்போது நான் பயன்படுத்தும் எண் 0 முதல் 0 அல்லது வரிசையில் இரண்டாவது 0 என்பதை எப்போதும் கண்காணிக்க முடியும் நான் அதை நினைவில் வைத்திருந்தால் 2 ஐ வேறுபடுத்திப் பார்க்க முடிகிறது என்றால் இப்போது 2 ஐ வேறுபடுத்திப் பார்க்க முடிந்தால் இப்போது நீங்கள் எந்த லேபிளையும் எடுத்துக்கொள்வதைப் பார்க்கிறீர்கள் எடுத்துக்கொள்வோம் இந்த சிவப்பு 1 ஐ எடுத்துக்கொள்கிறேன் அதன் முந்தைய நிலை நீலம் 1 அடுத்த நிலை நீலம் 0 நீங்கள் வேறொரு நிலையை எடுத்துக் கொள்ளுங்கள் நீல 1 என்று கூறுவோம் நீல 1 க்கு முந்தைய நிலை சிவப்பு 0 அடுத்த நிலை சிவப்பு 1 எனவே நீங்கள் பூஜ்ஜியங்களையும் சரிபார்க்கிறீர்கள் முந்தைய மற்றும் அடுத்த 4 நிகழ்வுகளுக்கும் நீங்கள் காண்பீர்கள் சுற்றுப்புறம் தனித்தனியாக இருக்கும் அவை சிவப்பு 0 அல்லது சிவப்பு 1 என்பதை நீங்கள் வேறுபடுத்திப் பார்க்க முடியும் நீங்கள் சிவப்பு 0 மற்றும் சிவப்பு 1 ஐக் காண்கிறீர்கள் நான் வெளிப்படையாக சேமிக்கவில்லை ஆனால் எண்ணைப் பொறுத்தவரை நான் அதைப் பயன்படுத்துகிறேனா என்பதைக் கண்காணிக்கிறேன் முதல் 0 அல்லது இரண்டாவது 0 எனவே இந்த எண்ணும் திட்டமும் செயல்படும் அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நான் ஒரு எடுத்துக்காட்டுடன் காண்பிப்பேன் நீங்கள் இதை இங்கே செய்ய முடிந்தால் இந்த எண் 3 2 ஆக குறைகிறது எனவே இங்கே எங்களுக்கு ஒரு கலத்திற்கு 2 பிட்கள் மட்டுமே தேவை இந்த விஷயத்தில் இது 2 ஆல் பெருக்கப்படுகிறது உங்களுக்கு 1 மெகாபைட் மட்டுமே தேவை இது 1 மெகாபைட் மட்டுமே இருக்கும் அவ்வாறான நிலையில் நீங்கள் சேமிப்பிடத்தைக் குறைக்கலாம் ஆனால் 0 0 1 1 லேபிளிங் எவ்வாறு செயல்படுகிறது என்பதைக் கூறுவோம் 5 மெகாபைட்megabyte என்று கூறியுள்ளேன் இதற்கு 1 மெகாபைட் தேவை Let us take that same example but now we are labeling with 0 0 1 1 அதே உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் ஆனால் இப்போது நாம் 0 0 1 1 உடன் பெயரிடுகிறோம் சிவப்பு 0 உடன் ஆரம்பிக்கலாம் மூல மிக அருகிலுள்ளதை நான் 0 உடன் வண்ணமயமாக்குகிறேன் இரண்டாவது 0 வழக்கமான விஷயமாக நான் அதை நீல 0 இரண்டாவது 0 நான் லேபிள் செய்கிறேன் பின்னர் நான் 1 லேபிள் 1 என லேபிள் செய்கிறேன் பின்னர் நீலம் 1 பின்னர் இந்த வழியில் நான் சிவப்பு 0 ஐ தொடர்ந்து நீல 0 பின்னர் சிவப்பு 1 எனவே இங்கே நான் இலக்கைத் தொடுகிறேன் இப்போது நான் லேபிள் செய்யும் வழியை நீங்கள் காண்கிறீர்கள் நான் ஒரு சிவப்பு 1 ஐ எதிர்கொள்ளும்போது நீங்கள் ஒரு சிவப்பு 1 ஐக் காண்கிறீர்கள் முந்தைய செல் 0 ஆகும் அந்த 0 இலிருந்து முந்தைய செல் மற்றொரு 0 ஆகும் அதிலிருந்து முந்தையது மற்றொரு 1 ஆக இருக்கும் அதாவது நீங்கள் சிவப்பு 1 இலிருந்து திரும்பிப் பார்க்கும்போது அந்த வரிசையில் 0 0 1 1 0 0 1 1 ஐ எதிர்பார்க்கிறீர்கள் எனவே நீங்கள் மீண்டும் கண்டுபிடிக்க அதே வரிசையில் 0 0 1 1 0 0 ஐ நீங்கள் கண்டுபிடிப்பதை காண்கிறீர்கள் அல்லது 0 0 1 1 0 0 போன்ற இந்த பாதையையும் நீங்கள் பின்பற்றலாம் எனவே அடுத்த லேபிளுக்கும் முந்தைய லேபிளுக்கும் இடையில் நீங்கள் வேறுபடுகிறீர்கள் இந்த லேபிளிங் திட்டத்தில் அடுத்த லேபிள் 0 ஆக இருந்தால் முந்தைய லேபிள் 1 ஆக இருக்கும் அடுத்த லேபிள் 1 ஆக இருந்தால் முந்தைய லேபிள் 0 ஆக இருக்கும் இந்த நிலை பராமரிக்கப்படுகிறது எனவே நீங்கள் பாதையை தனித்தனியாகக் கண்டுபிடிக்க முடியும் இந்த முறையை நீங்கள் காணக்கூடியபடி வழக்கமான லீயின் எண்ணைத் திட்டத்துடன் ஒப்பிடும்போது இதற்கு குறைந்த சேமிப்பு தேவைப்படுகிறது எனவே இது போன்ற ஒரு பாதையை நீங்கள் பெறுவீர்கள் இப்போது பல பட்டறிவு உள்ளன அதாவது இயங்கும் நேரத்தைக் குறைக்க லீயின் வழிமுறையில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தோராயங்கள் இதுபோன்ற 3 உத்திகள் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளன முதலாவது நீங்கள் இணைக்க விரும்பும் புள்ளி மூலமும் இலக்குகளும் உள்ளன இப்போது நீங்கள் எதை S என்று அழைக்கிறீர்கள் எந்த ஒன்றை நீங்கள் T என்று அழைக்கிறீர்கள் என்பது உங்கள் விருப்பம் எனவே நீங்கள் முதல் ஒன்றை S இரண்டாவது ஒரு T அல்லது முதல் ஒரு T மற்றும் இரண்டாவது ஒரு S என்று அழைக்கிறீர்கள் எனவே நீங்கள் எந்த ஒரு மூலத்தை அழைக்கிறீர்கள் எந்த இலக்கை நீங்கள் அழைக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல எனவே இந்த பட்டறிவு கூறுகிறது கட்டத்தின் மையத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள புள்ளி நீங்கள் அதை தொடக்க புள்ளியின் மூலமாக தேர்வு செய்கிறீர்கள் இதன் பொருள் இதன் அர்த்தம் என்ன என்பதை விளக்க வரைபடமாக முயற்சிக்கிறேன் இந்த கட்டத்தில் வைத்துக்கொள்வோம் எனவே எனக்கு ஒரு புள்ளி மூலையில் உள்ளது ஒரு புள்ளி மையத்திற்கு அருகில் உள்ளது இங்கே சொல்லலாம் எனவே இந்த பட்டறிவு என்னவென்றால் மையத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள புள்ளி நீங்கள் அதை தொடக்க புள்ளியாகப் பயன்படுத்துகிறீர்கள் மேலும் மையத்துடன் நெருக்கமாக இருக்கும் ஒன்றை நாங்கள் இலக்காகப் பயன்படுத்துகிறோம் எனவே உந்துதல் என்ன எனவே உந்துதல் எளிதானது நீங்கள் S இலிருந்து தொடங்கினால் நான் இது போன்ற அலை முன்னணியைக் காட்டுகிறேன் சுற்றுப்புறத்தில் 1 என பெயரிடப்பட்டனர் பின்னர் 2 என 3 என பெயரிடப்பட்டனர் நீங்கள் T ஐ அடைவீர்கள் ஆனால் நீங்கள் T உடன் தொடங்கினால் அலை முனைகள் 4 திசைகளிலும் நகர முடியும் என்பதைக் காண்பீர்கள் 1 ஐப் போல 2 மற்றும் 3 மற்றும் 4 ஐப் போன்றது அதாவது நீங்கள் T உடன் தொடங்கினால் நீங்கள் S உடன் தொடங்கும் போது என்ன நடக்கும் என்பதை ஒப்பிடும்போது அதிக எண்ணிக்கையிலான கலங்களை நீங்கள் லேபிளிட வேண்டும் ஏனெனில் நீங்கள் S உடன் தொடங்கும் போது ஒரு மூலையில் நீங்கள் இந்த 90 டிகிரிக்கு மட்டுமே உங்களை கட்டுப்படுத்துகிறீர்கள் மீதமுள்ள 270 டிகிரி நீங்கள் அலை முன் பிரச்சாரம் செய்யவில்லை எனவே இந்த வழக்கில் நீங்கள் பெயரிடும் கலங்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கும் எனவே வழிமுறை மிக வேகமாக இயங்கும் சரி இயங்கும் நேரம் நீங்கள் மாற்றும் கலங்களின் எண்ணிக்கையில் விகிதாசாரமாக இருக்கும் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் அல்லது நீங்கள் சரியான பெயரிடுகிறீர்கள் மறுபயன்பாட்டின் போது நீங்கள் லேபிளிடும் அதிக எண்ணிக்கையிலான செல்கள் மோசமான நிலையில் பல செல்களை ஸ்கேன் செய்ய வேண்டும் எனவே இது முதல் ஒன்றாகும் இரண்டாவதாக நீங்கள் S மற்றும் T இரண்டிலிருந்தும் அலை முனைகளை உருவாக்குவீர்கள் இது இரட்டை விசிறி அவுட் என்று அழைக்கப்படுகிறது மூல மற்றும் இலக்கு இரண்டிலிருந்தும் அலைகளை பரப்புகிறது அலை முனைகள் தொடும் வரை லேபிளிங் தொடர்கிறது எனவே இதை சரியான வரைபடத்துடன் மீண்டும் விளக்குவோம் எனக்கு ஒரு காட்சி இருக்கிறது என்று சொல்லலாம் இங்கே ஒரு புள்ளியையும் ஒரு புள்ளியையும் இங்கே சொல்ல அனுமதித்தேன் இது உங்கள் S என்றும் இது உங்கள் T என்றும் சொல்லலாம் எனவே இந்த முறை என்னவென்றால் நீங்கள் அலை முன் பரப்புதலை S இலிருந்து மட்டுமல்ல T யிலிருந்தும் தொடங்குகிறீர்கள் எனவே அலை முனைகள் எங்காவது தொடுகின்றன எனவே நீங்கள் ஒரு பாதையைப் பெறுவீர்கள் எனவே இங்கே உள்ளுணர்வு யோசனை என்னவென்றால் நீங்கள் ஒரு நிலைக்கு மட்டுமே தொடங்கினால் அலை முனைகள் எல்லா திசைகளிலும் பரவுகின்றன என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் நீங்கள் இரு திசைகளிலிருந்தும் தொடங்கினால் அலை திசையை எல்லா திசைகளிலும் விரிவாக்க அனுமதிக்கவில்லை அதற்கு முன் அவை ஒன்றோடொன்று தொடும் எனவே அலை முனைகள் அவற்றின் அளவுகளில் மெதுவாக விரிவடைந்து அவை நெருக்கமாக வந்து கொண்டிருக்கின்றன எனவே அவை அவற்றின் முழு அளவிற்கு விரிவடைந்து கலங்களை மிக விரைவாக நிரப்பத் தொடங்குவதற்கு முன்பு அவை ஒன்றையொன்று தொடுகின்றன அதாவது அதற்கு முன் நீங்கள் ஒரு பாதையைப் பெறுகிறீர்கள் எனவே மீண்டும் இங்கே நீங்கள் லேபிளிங் செய்யும் கலங்களின் சராசரி எண்ணிக்கை ஒரு கட்டத்தில் இருந்து அலை முன் பரவலைத் தொடங்கும் வழக்கோடு ஒப்பிடும்போது மிகக் குறைவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது மூன்றாவது மூலோபாயம் ஃப்ரேமிங் என்று அழைக்கப்படுகிறது இங்கே நீங்கள் ஒரு செயற்கை எல்லை அல்லது ஒரு செயற்கை செவ்வகத்தை கற்பனை செய்கிறீர்கள் இது முனைய ஜோடிகளுக்கு வெளியே உள்ளது இது பொதுவாக சிறிய எல்லை பெட்டியை விட 10 முதல் 20 சதவீதம் பெரியது இதை மீண்டும் விளக்குகிறேன் எனக்கு இங்கே ஒரு புள்ளி இருப்பதாகவும் நான் இணைக்க விரும்பும் ஒரு புள்ளி இங்கே இருப்பதாகவும் சொல்லலாம் எனவே அது என்னவென்றால் நீங்கள் இணைக்க விரும்பும் 2 புள்ளிகளை உள்ளடக்கிய ஒரு செவ்வக எல்லை பெட்டியை நீங்கள் கற்பனை செய்கிறீர்கள் இது இப்படி இருக்கலாம் இது இந்த சிறிய எல்லை செவ்வகத்தை விட சுமார் 10 முதல் 20 சதவீதம் பெரியது

அதாவது உங்கள் அலை முனைகள் இந்த செவ்வகத்துடன் மட்டுமே இருக்கும் அதாவது இந்த செவ்வகத்திற்கு வெளியே உள்ள செல்கள் பெயரிடப்படாது எனவே நீங்கள் சரியாக லேபிளிடும் கலங்களின் எண்ணிக்கையை நேரடியாக கட்டுப்படுத்துகிறீர்கள் இப்போது நீங்கள் இந்த 10 முதல் 20 சதவிகிதம் கூடுதல் எடுத்துக்கொள்வதற்கான காரணம் என்னவென்றால் இந்த சிவப்பு செவ்வகத்திற்குள் பார்க்கவும் ஏற்கனவே இருக்கும் சில தடைகள் இருக்கலாம் இது போன்ற ஒரு தடையாக இருக்கலாம் எனவே இது போன்ற தடையைச் சுற்றியுள்ள பாதையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் எனவே 10 முதல் 20 சதவிகிதம் கூடுதல் எடுத்துக்கொள்கிறீர்கள் இதனால் இதுபோன்ற தடைகளைத் தவிர்க்கலாம் இப்போது இந்த அணுகுமுறைகள் இவை நீங்கள் ஒருவிதமான பட்டறிவு அல்லது ஒருவித உள்ளுணர்வு அணுகுமுறைகள் அவை நாங்கள் பெயரிடும் கலங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த முயற்சிக்கின்றன கூடுதலாக நீங்கள் வரையறுக்கும் மற்றொரு திட்டத்தையும் நீங்கள் வைத்திருக்கலாம் அல்லது நீங்கள் செய்யாத அதிகபட்ச எண்ணிக்கையிலான m ஐத் தேர்வுசெய்யலாம் உங்கள் லேபிளைத் தாண்டி செல்ல அனுமதிக்காதீர்கள் ஏனென்றால் உங்கள் பாதையின் அதிகபட்ச நீளம் m க்குள் மட்டுமே இருக்கும் என்று உங்களுக்குத் தெரியும் எனவே அந்த மீ பற்றி உங்களுக்கு ஒரு யோசனை இருந்தால் அந்த Mஐ ஒரு அளவுருவாக எடுத்துக்கொள்ளலாம் அலை முன் M மீறாது எனவே இவை சில அணுகுமுறைகள் இயங்கும் நேரத்தைக் குறைக்க நீங்கள் பயன்படுத்தலாம் கடைசியாக பல முறை வலைகளைக் கையாள லீயின் வழிமுறையை நீட்டிக்கக்கூடிய ஒரு முறை அல்லது அணுகுமுறையை நாங்கள் கருதுகிறோம் மல்டி பாயிண்ட் நெட் என்றால் உங்களிடம் 2 இல்லை ஆனால் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட முனைய புள்ளிகள் ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும் இப்போது நீங்கள் யோசிக்கக்கூடிய பல நீட்டிப்புகள் இருக்கலாம் இங்கே நான் ஒன்றைப் பற்றி பேசுகிறேன் நிகர முனையங்களில் ஒன்றை ஒரு மூலமாகவும் மீதமுள்ளவை இலக்குகளாகவும் நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் என்று அது கூறுகிறது இலக்குகளில் ஒன்றைத் தாக்கும் வரை மூலத்திலிருந்து ஒரு அலை பரப்ப ஆரம்பிக்கட்டும் எனவே லீயின் வழிமுறையைப் பின்பற்றுகிறீர்கள் மூலத்திலிருந்து நீங்கள் தாக்கிய இலக்கிற்கான பாதையை நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் அடுத்த கட்டத்தில் தீர்மானிக்கப்பட்ட பாதையில் உள்ள அனைத்து கலங்களும் மூல கலங்களாக அடையாளம் காணப்படுகின்றன மேலும் அலை முனைகள் எல்லா மூலங்களிலிருந்தும் ஒன்றாக வெளிப்படுகின்றன எனவே நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தைக் காண்பிப்பேன் எல்லா இலக்குகளும் அடையும் வரை இந்த செயல்முறை தொடர்கிறது இது போன்ற ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் அங்கு நான் இங்கே மூலத்தையும் 2 இலக்குகளையும் வைத்திருக்கிறேன் சரி நான் ஆரம்பத்தில் எல்லா படிகளையும் காட்டவில்லை எனவே இந்த லேபிளிங் S 1 1 1 2 2 2 2 உடன் தொடங்குகிறது என்று கருதுகிறேன் நீங்கள் பார்க்க முடியும் எனில் T 1 உடன் ஒப்பிடும்போது T 2 நெருக்கமாக இருக்கும் எனவே S இந்த T2 ஐ அருகிலுள்ள அண்டை என்பதால் முதலில் கண்டுபிடிக்கும் இது போன்ற பாதையாக இருக்கலாம் S முதல் T2 வரை தீர்மானிக்கப்படும் இந்த நீல பெட்டி சரியான பாதையை குறிக்கிறது இப்போது நீங்கள் இந்த பாதையை அடையாளம் கண்டவுடன் இந்த நீட்டிப்பு என்ன சொல்கிறது என்றால் இந்த செல்கள் அனைத்தும் S மற்றும் T2 மட்டுமல்ல இந்த செல்கள் அனைத்தும் மூல கலமாக அடையாளம் காணப்பட்ட பாதையாக குறிக்கப்பட்டுள்ளன மேலும் இந்த வழிமுறைகளை நாங்கள் தொடங்குகிறோம் 1 1 போன்ற எண்ணை அங்கிருந்து தொடங்கி இந்த கலத்தின் அண்டை 1 ஆக இருக்கும் இந்த கலத்தின் அண்டை 1 ஆக இருக்கும் இது 1 ஆக இருக்கும் இது 1 ஆக இருக்கும் இதுவும் 1 ஆக இருக்கும் எனவே இதை நாங்கள் தொடங்குகிறோம் முந்தையதைப் போல ஒரு புள்ளி S மட்டுமல்ல பாதையில் உள்ள அனைத்து கட்ட புள்ளிகளிலிருந்தும் அலை முன் வெளிப்பாடு இந்த வழியில் இது தொடர்கிறது இது மீண்டும் 2 ஆக இருக்கும் எனவே நீங்கள் இந்த இணைப்பைப் பெறுவீர்கள் எனவே இது இணைக்கப்படும் எனவே நீங்கள் T1 ஐத் தாக்கிய பிறகு இந்த செயல்முறை தொடரும் T3 இருந்தால் இது தொடரும் T3 அடுத்ததாக வரும் அடுத்த கட்டத்தில் இந்த புள்ளிகள் அனைத்தும் அலை முனைகளை வெளிப்படுத்தத் தொடங்கும் மற்றும் T3 சரியாகத் தொடப்படும் எனவே இது மற்றொரு பாதையாக இருக்கும் அது சரியாக செல்லும் என்று அடையாளம் காணப்படும் எனவே இந்த விரிவுரையில் லீயின் வழிமுறையின் சில மாறுபாடுகள் பற்றி விவாதித்தோம் இது விரைவாக இயங்குவதற்கான சேமிப்பகத்தின் அடிப்படையில் இடத்தை சேமிக்க உதவும் மேலும் பல முள் வலைகளை கையாள அடிப்படை வழிமுறையை நீட்டிக்க சில எளிய வழிகளையும் இது உதவும் அடுத்த சொற்பொழிவில் இயங்கும் நேரத்தின் அடிப்படையில் மிகவும் திறமையான வேறு சில அணுகுமுறைகளைப் பார்ப்போம்